மின்புலம் என்றால் என்ன கூலும்பின் விசை எப்படி மேலும் பல்வேறு மின்னூட்டங்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு செயல்படுகின்றன குறிப்பாக நாம் கற்றுக்கொண்டது ஒரு மின்னூட்டம் q1 ஆகவும் மற்றொரு மின்னூட்டம் q2 ஆகவும் மற்றும் அவற்றுக்கு இடையேயான தூரம் r12 ஆக இருந்தால் அவற்றுக்கிடையேயான விசை 1 இல் உள்ள விசையை எடுத்துக் கொண்டால் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q1 q2 ன் கீழ் r12 வர்க்கம் ஆகும் இது மைனஸ் அடையாளத்துடன் இங்கே அலகு வெக்டருடன் இருக்கும் அதை இன்னும் சிறப்பாக 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q1 q2 ன் கீழ் r12 கனம் வெக்டர் r 2 முதல் 1 வரை மேலும் இது அனைத்து விலக்கு மற்றும் ஈர்ப்பு விசைகளையும் உள்ளடக்கியது F1 14π0q1q2r122r1214π0q1q2r123r21 இப்போது இந்த F ன் சார்பு 1 ன் கீழ் r வர்க்கம் என்பதை சோதனை முறையில் எவ்வாறு சோதிப்பது என்பது நாம் கற்றுக்கொண்ட மற்ற விஷயம் ஆகும் இன்றைய வகுப்பில் மின்புலம் என்ற புதிய கருத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் இருப்பினும் நிலை மின்னியலை கையாளும் போது மின்புலம் மற்றும் கூலும்பின் விசை ஆகியவை இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் நேரடியாக இருந்தன இது மின்னூட்டங்களின் விசைகளுக்கும் பொருந்தும் ஆனால் இது ஒரு கருத்தியல் முன்னேற்றம் என்பதை பின்னர் பார்ப்போம் அதைப் பற்றி நான் கொஞ்சம் கூறுகிறேன் ஒரு மின்னூட்ட பகிர்வை பார்ப்போம் தொலைதூரத்தில் ஒரு மின்னூட்டம் q மீது விசை செலுத்தப்படுகிறது இந்த q ல் செயல்படும் விசையானது தொகையீடு dv ன் கீழ் r மைனஸ் r பிரைம் கனம் மின்னூட்ட பகிர்வு ρ r பிரைம் என்பதை முன்பு பார்த்தோம் Fq4π0ρdVr r2r கடந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டதாவது உட்பகுதி மின்னூட்ட பகிர்வு வழங்கப்பட்டுள்ளது இது ρ r பிரைம் என்று சொல்லலாம் ஒரு தூரத்தில் உள்ள மின்னூட்டம் q இல் உள்ள விசையைக் நான் கணக்கிடுகிறேன் எனவே ஆயங்கள் அமைப்பை உருவாக்குவோம் இது வெக்டர் r மற்றும் இந்த வெக்டர் r பிரைமால் வழங்கப்படுகிறது இங்கிருந்து இங்குள்ள தூரம் இந்த வெக்டர் r கழித்தல் r பிரைம் ஆகும் பின்னர் q இல் உள்ள விசையை F சமம் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 எனலாம் இந்த மின்னூட்டம் q என்பதால் நான் இங்கே ஒரு q ஐ எழுதுகிறேன் தொகையீடு கனவளவுத்தொகையீடு ρ r பிரைம் r கழித்தல் r பிரைம் கீழ் எண்ணளவு r கழித்தல் r பிரைம் கனம் இங்கே இந்த அளவு உண்மையில் 1 ன் கீழ் r வர்க்கம் அல்லது 1 ன் கீழ் மின்னூட்டங்களுக்கு இடையிலான தூரத்தின் வர்க்கம் ஆகும் இதை நான் தொகையீடு செய்யும் போது ஒவ்வொரு சிறிய பகிர்வின் காரணமான விசையைக் கணக்கிடும்போது இங்கே சிறிய மின்னூட்டம் மற்றும் அதைச் சேர்ப்பதன் காரணமாக கணக்கிடும்போது இங்கு நாம் முன்பு கற்றுக்கொண்ட மேற்பொருந்தல் கொள்கை வருகிறது இப்போது நாம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் விசையைக் கண்டுபிடிக்க எனக்கு எப்போதும் மற்ற மின்னூட்டம் தேவைப்படுகிறதா அல்லது இந்த அசல் மின்னூட்ட பகிர்வு போதுமானதா அல்லது இடைவெளி ஏதாவது உள்ளதா எனவே மற்ற மின்னூட்டம் q ஒரு விசையை உணர்கிறது அதை புரிந்து கொள்வோம் Fq4π0dVr r3ρrr r நாம் இப்போது சொல்லப்போவது என்னவென்றால் மின்னூட்ட பகிர்வு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ρ r பிரைம் தன்னைச் சுற்றி ஒரு புலத்தை உருவாக்குகிறது அதாவது அதைச் சுற்றியுள்ள ஒன்றை சிதைக்கிறது இது அதைச் சுற்றி நிறைய வரிகளை உருவாக்குகிறது இதனால் நான் எங்காவது ஒரு மின்னூட்டம் வைத்தால் இதன் காரணமாக நான் உருவாக்கியதை நான் மின்புலம் என்று அழைக்கப் போகிறேன் இதில் ஒரு விசை செலுத்தப்படுகிறது எனவே மின்னூட்ட பகிர்வுகள் தம்மைச் சுற்றி ஒரு மின்புலத்தை உருவாக்குகின்றன மேலும் அதை E வெக்டர் மூலம் r இல் குறிக்கப் போகிறேன் எனவே இந்த புலத்தில் மின்னூட்டம் q வைக்கப்படும் போது இந்த மின்னூட்டத்தில் விசை q மடங்கு E r என வழங்கப்படுகிறது எனவே கவனிக்கவும் நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த மின்னூட்டம் இல்லை என்றாலும் இந்த அசல் மின்னூட்ட பகிர்வு இருப்பதால் உள்ளே மின்புலம் உருவாக்கப்படுகிறது இந்த புலத்தின் மூலம் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு வெக்டர் உள்ளது ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு வெக்டர் உள்ளது மேலும் இங்கு நான் கூடுதல் மின்னூட்டம் வைக்கும்போது அது ஒரு விசையை உருவாக்கிறது FqE இப்போது q இல் விசையைக் கணக்கிடுவதைப் பொருத்தவரை புலங்களின் அடிப்படையில் நான் நினைக்கிறேனா அல்லது இந்த மின்னூட்டங்கள் எப்போது கொண்டு வரப்படுகின்றன என்பதைப் பொறுத்து விசை இருக்கிறதா அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது பிறகு நான் ஏன் மின்புலத்தை பற்றிய ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துகிறேன் இது உண்மையா நான் இதை சரி பார்க்க முடியுமா மின்னூட்ட பகிர்வு இருந்தால் தன்னைச் சுற்றி ஒரு புலத்தை உருவாக்க முடியுமா இது ஒரு உண்மையான அளவு என்பதையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரப்பக்கூடிய திறன் கொண்டது என்பதை நாம் பின்னர் பார்ப்போம் எனவே இது ஒரு உண்மையான உண்மையான உரு எனவே இனிமேல் மின்னூட்ட பகிர்வால் ஏற்படும் மின்புலத்தில் நாம் கவனம் செலுத்தப் போகிறோம் ஏனென்றால் அது உண்மையில் ஒரு இயற்பியல் பண்பளவு பின்னர் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தகவல்களை எடுத்துச் செல்வது அல்லது இது மின்னூட்டத்தில் ஓர் விசையை செலுத்தும் என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே நாம் இப்போது பேசப்போவது மின்புலம் பற்றியது நான் இப்போது சொன்னது போல் r ல் புலம் E கொடுக்கப்பட்டால் ஒரு மின்னூட்டம் q இல் உள்ள விசை q மடங்கு E r ஆக இருக்கும் FqE அதாவது வரையறையின்படி மின்புலம் என்பது ஓர் அலகு மின்னூட்ட விசை மேலும் திசை மற்றும் அளவு இரண்டுமே ஓர் அலகு மின்னூட்ட விசைக்கு சமம் எனவே நான் அதை கணித ரீதியாக அவ்வாறு வரையறுக்கிறேன் ஆனால் கருத்தியல் ரீதியாக முன்னர் நான் கூறியது போல் மின்னூட்ட பகிர்வு q கொடுக்கப்பட்டால் அது தன்னைச் சுற்றி ஒரு புலத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் உண்மையில் பரிந்துரைக்கிறோம் எனவே இதைச் சுற்றிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது அதை நான் மின்புலம் என அழைக்கிறேன் அதன் திசை மற்றும் அளவு ஓர் அலகு மின்னூட்டத்தில் செலுத்தப்பட்ட விசையால் வழங்கப்படுகிறது எனவே நாம் பார்ப்போம் இந்த மின்னூட்ட பகிர்வால் வரையறையின்படி புள்ளி r இல் உள்ள மின்புலமானது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு இந்த dv கன அளவுக்கு ρ r பிரைமின் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் முறை வெக்டர் r கழித்தல் r பிரைம் Fq4π0dVr r3ρrr r நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்போம் இதை நாம் ஆதியாக எடுத்துக்கொள்கிறோம் நான் புள்ளி r ல் உள்ள புலத்தை கணக்கிடுகிறேன் இந்த மின்னூட்ட பகிர்வின் காரணமாக இங்கே இந்த சிறிய கன அளவு காரணமாக r கழித்தல் r பிரைம் தூரத்தில் உள்ள மின்புலமானது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 dV ρ r பிரைமின் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் முறை r கழித்தல் r பிரைம் மேலும் இந்த முழு மின்னூட்ட பகிர்வின் காரணமாக நான் அனைத்தையும் தொகையீடு செய்தேன் இது மேற்பொருந்தல் கொள்கையால் மின்புலமாக மாறுகிறது எடுத்துக்காட்டாக நான் ஒரு புள்ளி மின்னூட்டத்தை எடுத்துக் கொண்டால் நிலை வெக்டர் R இல் என்று சொல்லலாம் பின்னர் வேறு நிலை r ல் உள்ள மின்புலம் E சமம் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 இது இங்கிருந்து இங்கு வரை பயனுடையதாக இருக்கும் இது r கழித்தல் R மேலும் இது q ன் கீழ் r கழித்தல் R கனம் r கழித்தல் R மேலும் இதை பார்க்கும் விதத்தில் நான் அதை இந்த கோடுகள் அனைத்தும் வேறு நிறத்தில் வரைகிறேன் புள்ளி மின்னூட்டத்திலிருந்து இந்த மூன்று கோடுகள் விலகிச் செல்கின்றன இதை நான் இவ்வாறு குறிக்கப் போகிறேன் எனவே புலம் எல்லா இடங்களிலும் இருப்பதைக் கவனியுங்கள் ஏனென்றால் ஓர் அலகு மின்னூட்டம் அல்லது எந்த மின்னூட்டம் எடுத்துக்கொண்டாலும் புள்ளி மின்னூட்டத்தைச் சுற்றி எங்கும் ஒரு விசையை உணர போகிறது எனவே வரையறையின்படி புலம் எல்லா இடங்களிலும் உள்ளது ஆனால் அந்த புலம் அங்கு மின்னூட்டங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதில் இருந்து சுயாதீனமாக உள்ளது நாம் அங்கு விசையை உணராவிட்டாலும் இந்த மின்னூட்டம் தானே ஒரு புலத்தை உருவாக்குகிறது ஒரு நேர்கோட்டு மின்னூட்டத்தைப் பார்ப்போம் முந்தைய பாடங்களை நீங்கள் அறிவீர்கள் ஓர் அலகு நீளத்திற்கு ஒரு லாம்ப்டா மின்னூட்டத்தை சுமந்து செல்லும் நேர்கோட்டு மின்னூட்டத்தில் நாம் பார்த்தது என்னவென்றால் அதைச் சுற்றி ஒரு புலத்தை உருவாக்குகிறது எனவே அதைச் சுற்றி எங்கு மின்னூட்டம் வைத்தாலும் விசையை உணர்கிறது நான் அதை மேலே இருந்து பார்த்தால் அதை மேலே பார்ப்போம் இது நேர்கோட்டு மின்னூட்டம் நீங்கள் மேலும் விலகிச் செல்லும்போது கோடுகள் அனைத்தும் வெளியே செல்கின்றன புல அளவு சிறியதாக மாறும் சில நேரங்களில் சிறிய அம்புகள் மூலம் அது குறிக்கப்படுகிறது இன்னும் தூரம் செல்ல செல்ல அம்புகள் இன்னும் சிறியதாக மாறும் எனவே இந்த படங்களை உருவாக்குவதன் மூலம் நான் உங்களுக்கு உணர்த்துவது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட மின்னூட்டத்தைச் சுற்றி ஏதோ ஒன்று இருக்கிறது அதைத்தான் நான் மின்புலம் என்று அழைக்கப் போகிறேன் கொடுக்கப்பட்ட மின்னூட்ட பகிர்வில் இருந்து அதை எவ்வாறு பெறுவது என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் புலங்களின் பிற உதாரணம் அவற்றைப் பற்றி சற்று கூறுகிறேன் இதன்மூலம் இதற்கான உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் புலங்களின் பிற எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு ஈர்ப்புப் புலம் இதில் நான் கூறுவது ஒரு நிறை இருந்தால் அதைச் சுற்றி ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்குகிறது எனவே ஏதோ ஒன்று இருக்கிறது அதாவது ஈர்ப்பு புலம் இருக்கிறது ஏனென்றால் எங்காவது நிறை இருந்தால் மற்றும் வேறு ஒரு நிறையை இங்கே வைத்தால் இது ஒரு விசை F வெக்டரை உணர்கிறது இதன் அளவு நிறை மடங்கு ஈர்ப்புப் புலம் என வழங்கப்படுகிறது இதை நாம் g ஈர்ப்பு முடுக்கம் என்று அழைக்கிறோம் புலத்தின் மற்றொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் திரவம் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த திரவத்தின் திசைவேகம் எவ்வாறு மாறுகிறது என்று நான் பார்க்க முயற்சிக்கிறேன் இது இங்கே ஒரு குழாயிலிருந்து வெளிவருகிறது மற்றும் திரவம் இப்படி பாயக்கூடும் எனவே குழாயிலிருந்து வெளியேறும் நீர் ஒவ்வொரு புள்ளியிலும் வேறுபட்ட திசைவேகம் கொண்டதாக உள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் இது வெளிப்படையாக ஒவ்வொன்றும் இதுபோன்ற வீச்சுப் பாதையை பின்பற்றுகின்றன ஆனால் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு திசைவேகம் உள்ளது ஒரு திசைவேக புலம் உள்ளது என்று நான் கூற முடியும் இங்கே ஒரு குறுக்குவெட்டு வழியாகவோ அல்லது எந்த குறுக்குவெட்டு வழியாக ஓர் அலகு பரப்பளவு ஒரு அலகு நேரத்திற்கான திரவத்தின் நிறை என்ன என்றும் நான் கேட்கலாம் இதுவே நீரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது இது எனக்கு ஓட்டத்தின் திசையையும் திரவம் பாயும் அளவையும் தருகிறது எனவே இந்த நீரோட்டம் j r ம் ஒரு புலமே எல்லா இடங்களிலும் உள்ள இது ஒரு வெக்டர் அளவு எனவே இவை புலத்தின் சில எடுத்துக்காட்டுகள் இரண்டு வெவ்வேறு மின்னூட்டங்களை சுற்றியுள்ள மின்புலம் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் கொடுத்தேன்